"பெனடிக்ட் ஆண்டர்சன் "தி ஆரிஜின்ஸ் ஆப் நேஷனல் கான்சியஸ்னஸ் " நாம் இன்று தேசியவாதத்தை பற்றி படிக்கலாம் பெனடிக்ட் ஆண்டர்சன் எழுதிய ஒரு குறிப்பிட்ட நூலின் மூலம் நாடுகளை கற்பனை சமூகங்களாக பார்ப்பதை நாம் பார்க்கப்போகிறோம் இந்த விரிவுரையின் மூலம் அச்சின் கலாச்சார அரசியல் மற்றும் சமூக விளைவுகள் குறித்து கலந்துரையாடல் செய்வோம் அச்சின் தோற்றம் மற்றும் அச்சு பரிணாமம் ஆகியவை 18ம் நூற்றாண்டில் ஏற்படுத்திய விளைவுகளை பார்க்கலாம் மேலும் 15 ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அச்சு கண்டுபிடிக்கப்பட்டது அச்சிடும் தொழில்நுட்பம் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டது 300 முதல் 400 ஆண்டுகள் பயணத்தில் இது சாத்தியமானது அச்சு தொழில்நுட்பம் தொடர்ந்து மேம்பட்டுள்ளது அச்சிடும் தொழிலில் புத்தகங்களுக்கான கோரிக்கைகள் அறிவின் தேவையை அதிகரித்தல் மற்றும் லாபத்தை அதிகரித்தல் ஆகியவற்றால் தொடர்ந்து சீர்படுத்தபட்டு வருகிறது எனவே அச்சிடும் தொழில்நுட்பம் தொடர்ந்து முன்னேறி வந்தாலும் அது மனித நாகரிகம் மனித சமூகம் மனிதர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவுகள் ஆகியவற்றில் அதன் கால்தடங்களை பதித்து வருகிறது பெனடிக்ட் ஆண்டர்சன் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் அச்சு கிடைமட்ட மற்றும் மதச்சார்பற்ற புதிய சமூகங்களை உருவாக்குகிறது என்று அவர் கூறுகிறார் இப்போது இந்த செய்தியை இன்னும் கொஞ்சம் விளக்க நான் ஐரோப்பாவில் முதன்மை மொழியில் அச்சிடுதல் பற்றி ஏற்கனவே விளக்கி உள்ளேன் கற்றல் மற்றும் புத்தகத் தயாரிப்பின் முதன்மை மொழியாக கிளாசிக்கல் மொழியான லத்தீன் மொழி இருந்தது மற்றும் கான்ஸ்டான்டினோப்பிளின் வீழ்ச்சிக்குப் பிறகுதான் கிரேக்க மொழியின் வருகை அமைந்தது பொதுமக்களில் பெரும்பான்மையோர் வாசிப்பதற்கு ஏற்றவாறு கிரேக்க இலக்கியங்களில் பெரும்பாலான இலக்கியங்கள் லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது வாசிப்பவர்கள் அனைவரும் முதன்மையான அறிஞர்கள் ஆவர் அச்சின் மொழியாக வட்டார மொழிகள் மாறியது மேலும் மொழிபெயர்ப்புகள் செய்வதற்கு மற்றும் பைபிளை பரப்புவதற்கு உதவி புரிந்தன பைபிளை வட்டாரமொழிகளில் மொழிபெயர்ப்பது ஒரு வகையில் மொழியை திடப்படுத்துகிறது ஒவ்வொரு சில மைல்களுக்கும் நிலம் முழுவதும் பேசப்படும் மொழி மாறுகிறது அதே பிராந்தியத்தின் வெவ்வேறு பகுதிகளில் உள்ளவர்களும் ஒருவருக்கொருவர் சற்றே வித்தியாசமான மொழிகளில் பேசுகிறார்கள் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவை வேறுபட்ட கூட்டணியாகும் புவியியல் ரீதியாக ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு பன்முகத்தன்மை உள்ளது இந்த பன்முகத்தன்மை கலாச்சாரத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் உள்ளது எடுத்துக்காட்டாக உணவுப் பழக்கவழக்கங்களின் அடிப்படையில் உடையில்சமூக கலாச்சார மற்றும் மத சடங்குகளின் அடிப்படையில் மேலும் கட்டிடக்கலையில் பன்முகத்தன்மை உள்ளது எனவே இந்த மாற்றங்கள் இயல்பானவை ஆகும் வட்டாரத்திற்குள் பிராந்தியத்திற்குள் மனித நடைமுறை உருவாகும் விதம் குறிப்பிட்ட சமூகங்களுக்கு குறிப்பிட்ட மொழியியல் நடைமுறைகள் குறிப்பிட்ட மொழியை அடையாளம் காண்பது ஆகிய செயல்முறைகள் வளர்ச்சி பெற்று வருகிறது எனினும் அது தொடுவானம் ஆகவே உள்ளது எவ்வாறாயினும் சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட உயரடுக்கு பிரிவு செங்குத்து தொடர்புக்கு மிகவும் வித்தியாசமாக லத்தீன் மொழியைப் பயன்படுத்துகிறது ஒரு நபர் இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து அல்லது ஸ்பெயின் ஆகிய நாடுகளை சார்ந்தவராக இருந்தாலும் லத்தீன் ஒரு பொதுவான பிணைப்பு மொழியாக இருந்தது உயரடுக்கினருக்குள் ஒரு தகவல் தொடர்பு மொழியாக அல்லது அந்தக் காலத்தின் கல்வியறிவுள்ள மக்களின் தொடர்பு மொழியாக இருந்தது எனவே லத்தீன் மற்றும் வட்டார மொழிக்கு இடையே ஒரு குறிப்பிட்ட செங்குத்து உறவு இருந்தது 13 ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவில் லத்தீன் இருந்ததைப் போல் இன்று நம் சமூகத்தில் ஆங்கில மொழி இருப்பது மேல் கூறியிருக்கும் செய்திக்கு ஒத்ததாகும் ஆங்கிலம் உண்மையில் இந்தியாவுக்குள் குறுக்கு கலாச்சார தொடர்புகளை சாத்தியமாக்குகிறது ஏனென்றால் ஆங்கிலம் இணைப்பு மொழியாக மாறியுள்ளது ஆனால் ஆங்கிலத்திற்கும் பிற வட்டார மொழிகளுக்கும் இடையிலான உறவு செங்குத்து முறையில் தோன்றிய உறவு ஆகும் எனவே மராத்தி பேசும் மக்கள் ஒருவருக்கொருவர் மராத்தி பேசும் மக்களிடையே பேசலாம் ஆனால் அவர்கள் தமிழ் மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது ஆனால் தமிழ் மற்றும் மராத்திய மக்களுள் உயரடுக்கினர் ஒருவருக்கொருவர் ஆங்கிலத்தில் பேச முடியும் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இந்தி இன்னும் மிகவும் வலுவான மொழி அல்ல இது ஒரு வலுவான இணைப்பு மொழி ஆகும் ஆனால் உயர் அடுக்கினர் பயன்படுத்தும் ஆங்கிலத்தைப் போல சமமான தன்மை கொண்டது இல்லை உயரடுக்கினர் அல்லாதவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள இந்தியை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இந்தி மொழியின் பரவல் சீரானதாக இல்லை மேலும் இந்தி மொழியை அனைவரும் நன்கு அறிந்தவர்கள் அல்ல இந்தியாவில் ஆங்கிலத்தின் நிலைப்பாட்டைக் கொண்டு லத்தீன் மொழியின் நிலையை நாம் புரிந்து கொள்ள முடியும் லத்தீன் மற்றும் வட்டாரமொழிக்கு இடையில் செங்குத்து உறவு உள்ளது எவ்வாறாயினும் அச்சின் வருகையால் மொழியியல் சமூகங்களை அச்சு எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை நாம் காண்போம் மொழியியல் ஒரு குறிப்பிட்ட அளவில் பொதுவான தன்மையை உருவாக்குகிறது இது வட்டாரமொழி செய்வதை விட பெரிய செயலாகும் நாம் பங்களா அல்லது மராத்தியை எடுத்துக் கொள்வோம் அல்லது உங்களுக்குத் தெரிந்த வேறு மொழியை எடுத்துக் கொள்வோம் பங்களா மொழியில் பல பங்களாக்கள் இருப்பதைக் காணலாம் தென்மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்தவர்களால் சில குறிப்பிட்ட பகுதிகளில் பேசும் பங்களாவை புரிந்து கொள்ள முடியாது இரு தரப்பினரும் தரமான பெங்காலி மொழியை பயன்படுத்தாவிட்டால் அவர்களால் ஒருவருக்கொருவர் மிக எளிதாக தொடர்பு கொள்ள முடியாது எனவே தரநிலையில் மேம்படுத்தப்பட்ட பங்களாவை பயன்படுத்துவது என்பது இன்றைய விரிவுரையை நாம் ஆய்வு செய்து புரிந்துகொள்ள உதவும் அச்சு என்ன செய்கிறது என்றால் அது சில மொழிகளைத் தரப்படுத்த உதவுகிறது அது ஏன் அவ்வாறு செய்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்யலாம் ஸ்பெயினுக்குள் உள்ள குறிப்பிட்ட தரப்படுத்தப்பட்ட மொழி சமூகங்களை எடுத்துக்கொள்ளலாம் இப்போது ஸ்பெயினுக்குள் பேசப்படும் பல்வேறு வகையான ஸ்பானிஷ் மொழிகளில் வேறுபாடுகள் இருக்கிறது காடலான் என்பது ஒரு மொழி இது கிட்டத்தட்ட தரநிலையில் மேம்படுத்தப்பட்ட ஸ்பானிஷ் மொழியுடன் ஒப்பிடும் பொழுது முரண்படுகிறது மேலும் காடலான் மாகாணம் மொழியியல் அடிப்படையில் ஸ்பெயினிலிருந்து தன்னை பிரித்துக் கொள்ள விரும்புகிறது ஆங்கிலத்தில் கூட பல வகையான ஆங்கிலங்கள் பேசப்படுகின்றன வெல்ச் ஸ்காட்ஸ் காக்னி இவை பேசப்படும் பல்வேறு வகையான ஆங்கிலம் ஆகும் இவற்றை நாம் கிளைமொழிகள் என்று அழைக்கலாம் ஆனால் இன்று நாம் ஆராயப்போவது பேச்சுவழக்குகளுக்கும் நிலையான மொழிக்கும் இடையிலான அரசியல் மற்றும் அதில் அச்சு என்ன பங்கு வகிக்கிறது என்பதாகும் மொழியை தரப்படுத்துவதன் மூலம் அச்சு ஒரு கிடைமட்ட பொருளை உருவாக்குகிறது இந்த கிடைமட்ட சமூகம் ஒரு மதச்சார்பற்ற சமூகம் ஆகும் இந்த சமூகம் திருச்சபை உடன் உறவில்லாமல் உள்ளது ஏனெனில் லத்தீன் பேசும் அறிஞர்கள் ஆரம்பகால நவீன அல்லது இடைக்கால ஐரோப்பாவில் உயரடுக்கினுள் லத்தீன் மொழி பேசுபவர்கள் பல்வேறு மடங்கள் சர்ச் நெட்வொர்க் மற்றும் துறவிகளுக்கு இடையில் மத தொடர்பை உருவாக்க காரணமாக இருந்தார்கள் அச்சு என்பது ஒரு குறிப்பிட்ட மொழியியல் சமூகத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட வகையான உறவு முறையை கொண்டு வருகிறது இது திருச்சபை உறவுக்கு அப்பாற்பட்டதாகும் முந்தைய விரிவுரையில் நாம் பார்த்தது என்னவென்றால் பைபிளின் மொழிபெயர்ப்புகள் மூலம் வட்டார மொழி பேசுபவர்களால் பிராந்தியத்திற்குள் கிடைமட்ட சமூகம் தோற்றுவிக்கப்பட்டது அச்சு மதம் மூலமாக நுழைந்தாலும் விரைவில் ஒரு மதச்சார்பற்ற மொழியியல் நடைமுறையாக மாறியது மக்கள் படிக்கக் கற்றுக் கொண்டால் அவர்கள் பைபிள் மட்டுமின்றி மற்ற விஷயங்களைப் படிக்க விரும்புவார்கள் இந்த சமூகங்கள் ஒவ்வொன்றும் காலங்கள் கடந்தும் நிலைத்து உள்ளன அச்சின் சுவாரஸ்யமான பகுதி என்னவென்றால் செய்தித்தாள் என்று சொல்லலாம் செய்தித்தாள்கள் பெனடிக்ட் ஆண்டர்சனின் கட்டுரையை நாம் புரிந்து கொள்ள ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக திகழ்கிறது ஒரு நபர் ஒரு செய்தித்தாளைத் திறக்கும்போது அவருக்கு அல்லது அவளுக்கு குறிப்பாக குறிப்பிட்ட காலத்தை பற்றி பேசும் பொழுது அக்காலத்தில் கல்வியறிவு பெற்றவர் ஆண்களாகவே இருப்பர் அந்த செய்தித்தாளின் வாசகர் இப்போதைக்கு கற்பனை செய்வார் அதனால்தான் கற்பனை சமூகங்கள் என்ற பெயரிடப்பட்டது அந்த குறிப்பிட்ட புவியியலில் வேறு நபர்களும் இருப்பதாக கற்பனை செய்யலாம் குறிப்பிட்ட நேரத்தில் காலை செய்தித்தாளைப் படிக்கும் பலரும் பிரான்சின் புவியியல் மற்றும் இறுதி எல்லைவரை இருக்கிறார்கள் என்று கற்பனை செய்வோம் எனவே அந்த குறிப்பிட்ட அச்சிடப்பட்ட ஆவணத்தின் பயன் ஒரே நேரத்தில் கிடைமட்ட அல்லது மதச்சார்பற்ற பிராந்தியத்தில் வசிக்கும் மக்களுக்கு கிடைக்கிறது இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்தாகும் இது மற்ற நடைமுறைகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது மனுஸ்க்ரிப்ட் அச்சிடுவதே முந்தைய நடைமுறை ஆகும் எந்தவொரு குறிப்பிட்ட உரையின் மனுஸ்க்ரிப்ட்களும் மிகக்குறைவாக வெவ்வேறு இடத்தில் இருக்கும் குறிப்பாக 2 மனுஸ்க்ரிப்ட் 2 வெவ்வேறு இடங்களில் அல்லது 2 மனுஸ்க்ரிப்ட் நகல்கள் ஐரோப்பாவின் 2 வெவ்வேறு இடங்களில் இருக்கும் எனவே வெளிப்படையாக பல்வேறு நபர்கள் அந்த நூல்களைப் படிப்பார்கள் மிகச் சிறிய எண்ணிக்கையில் மக்கள் அந்த நூல்களைப் படிப்பார்கள் ஆனால் அவர்கள் ஒரே நேரத்தில் அதைப் படிக்க மாட்டார்கள் அவர்கள் புவியியலின் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள வெவ்வேறு இடங்களில் இருப்பார்கள் மனுஸ்க்ரிப்ட் சமூகம் மிகச் சிறிய சமூகமாகும் பெரிய சமூகத்தைப் பற்றி பேசினால் வாய்வழி சமூகம் பெரிய சமூகமாகும் சில வாய்வழி வர்ணனைகள் நடைபெறும்போது ஒரு குறிப்பிட்ட வகையான கூட்டம் உருவாகிறது அந்த கூட்டத்திற்குள் உள்ள அனைவரும் சொல்லப்படுவதை ஒன்றாக அமர்ந்து கேட்கிறார்கள் ஆனால் அதன் தன்மை ஒரே மாதிரியானதல்ல ஒரே பேச்சு மற்றும் கருத்துக்கள் மற்ற இடங்களில் ஒரே நேரத்தில் பகிரப்படுகின்றன ஒவ்வொரு கிறிஸ்தவரும் முக்கிய வாய்வழிப் பயிற்சியான பிரசங்கங்களை மேற்கொண்டனர் இடைக்கால ஐரோப்பாவில் இதை சர்ச் சேவை என்று கூறலாம் எனவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரசங்கங்கள் வழங்கப்படும் போது அவை ஐரோப்பா முழுவதும் வழங்கப்படும் என்பது உண்மைதான் ஆனால் பிரசங்கங்கள் வெவ்வேறு இடங்களில் வித்தியாசமாக இருக்கும் அவை வெவ்வேறு மொழிகளில் வழங்கப்படும் போலந்தில் நான் ஒரு பிரசங்கத்தை கேட்கிறேன் வேறு யாரோ போர்ச்சுகலில் ஒரு பிரசங்கத்தைக் கேட்கிறார்கள் என்ற எண்ணம் தோன்றுவது மிக அரிதாகும் தேசிய தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பப்படுவதைப் போலல்லாமல் கேட்பவர் மற்றும் பார்வையாளர் மனதில் விழிப்புணர்வு இல்லை என்ற அந்த எண்ணம் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இல்லை நாம் மாலை 9 மணிக்கு தொலைக்காட்சியில் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான விளையாட்டு நிகழ்வின் ஒளிபரப்பைப் பார்த்துக்கொண்டிருக்கும் அதேவேளையில் ஏராளமான மக்களும் அதே ஒளிபரப்பை பார்க்கிறார்கள் இந்த விழிப்புணர்வு வேறுபட்டது ஆகும் உண்மையில் இடைக்கால ஐரோப்பாவின் பிரசங்க நடைமுறைகளில் இந்த விழிப்புணர்வு இல்லை ஏனென்றால் 50 முதல் 60 மைல்களுக்கு அப்பால் அதிகபட்சமாக நூறு மைல்களுக்கு அப்பால் உள்ள எந்தவொரு சமூகத்தையும் மக்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் மக்களுள் அதிகம் பயணித்த மக்கள் அந்த வகையான எண்ணத்தினை மனதில் கொண்டிருக்கலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட மொழியைப் பேசும் மற்றும் இதைப்போன்று உரையில் பங்குபெறும் ஒரு பெரிய சமூகத்தின் உணர்வு அச்சுடன் இணைந்து உருவாகிறது இது ஏன் நிகழ்கிறது ஏனெனில் அச்சு புதிய சந்தைகளை தேடுகிறது நாம் ஒரு குறிப்பிட்ட அச்சு ஓட்டத்தை அச்சிடும்போது லேட்டிஸ்கள் தயாரிக்கப்படுவதை நாம் முந்திய விரிவுரையில் பார்த்திருக்கிறோம் வால்டேரின் கேள்விகள் என்ற புத்தகத்திற்கு 2500 அச்சு ஓட்டம் இருந்தன இது மிகப் பெரிய அச்சு ஓட்டம் ஆகும் மிகவும் பிரபலமான எழுத்தாளர் எழுதிய 2500 அச்சு ஓட்டம் கொண்ட ஒவ்வொரு பிரதியும் ஒரே மாதிரியாக இருக்கும் மேலும் அவை அந்தப் பகுதியில் பேசப்படும் மொழியில் விநியோகிக்கப்படுகின்றது ஒரு பிரெஞ்சு மொழி புத்தகமாக இருந்தால் அது பிரெஞ்சு பிரதேசத்தில் விநியோகிக்கப்படுகிறது மனுஸ்க்ரிப்ட்டைப் பொறுத்தவரை ஒவ்வொரு மனுஸ்க்ரிப்ட்டையும் கஸ்டமைஸ் செய்ய முடியும் என்று நாம் பார்த்திருக்கிறோம் தயவுசெய்து மனுஸ்க்ரிப்ட்டைப் பற்றிய விரிவுரைகளைப் பார்க்கவும் நாம் என்ன பார்த்தோம் ஒரு மனுஸ்க்ரிப்ட்டின் ஒரு குறிப்பிட்ட நகலை உருவாக்க வாடிக்கையாளர் புத்தக விற்பனையாளருடன் மற்றும் ஸ்டேஷனருடன் கலந்துரையாடுகிறார் எந்த தளவமைப்பு சரியாக இருக்கும் எந்த வகையான விளக்கப்படங்கள் பயன்படுத்தலாம் மற்றும் அதற்கான வழிமுறைகள் பற்றிய விளக்கங்கள் இல்லஸ்ட்ரேட்டருக்கான காகிதத்தில் குறிக்கப்பட்டிருக்கும் உரை பின்னர் எழுதப்படுகிறது குறிப்பிட்ட வகையான இல்லுமினேஷன் கொடுக்கப்படும் இல்லஸ்டிரேஷன்கள் ஒன்றாக வைக்கப்பட்டிருக்கும் எனவே இந்த செயல்முறைக்கு கஸ்டமைஸ் புத்தகம் என்று பொருள் எனவே ஒவ்வொரு புத்தகமும் மனுஸ்க்ரிப்ட்க்குள் வித்தியாசமாக இருக்கப் போகிறது ஆனால் அச்சில் ஒவ்வொரு புத்தகமும் ஒன்றுதான் இது ஒரே லேட்டிஸ்ஸால் செய்யப்பட்டது எனவே மொழியியல் வேறுபாடுகள் எதுவும் இல்லை அந்த புத்தகம் எங்கு சென்றாலும் மொழி சரியாகவே இருக்கும் மனுஸ்க்ரிப்ட் உலகில் பைபிள் உருவாகவில்லை ஏனென்றால் மனுஸ்க்ரிப்ட் உலகில் பயன்படுத்தப்பட்ட பிரதான மொழி எது லத்தீன் மொழி மனுஸ்க்ரிப்ட் உலகில் ஒரு குறிப்பிட்ட தரத்தைக் கொண்டிருந்தது இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு கிளாசிக்கல் மொழியாகும் எழுத்து உருவானபோது ஏற்பட்ட சிக்கல்கள் இலக்கணம் மற்றும் பிற விஷயங்கள் ஆகும் வட்டாரமொழிகள் வாய்வழி வடிவத்தில் மட்டுமே இருந்தன பல ஐரோப்பிய வட்டாரமொழி மொழிகள் ரோமன் எழுத்துக்களைப் பயன்படுத்தத் தொடங்கின என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவற்றுக்கு சொந்த எழுத்துக்கள் இல்லை ஆங்கிலத்தில் பிரெஞ்சு மொழியை விட மிகவும் வித்தியாசமான எழுத்துக்கள் இல்லை இருப்பினும் சில அறிகுறிகளும் சின்னங்களும் வித்தியாசமாக வேறு மொழியிலிருந்து பெறப்பட்டவை ஆகும் முதன்மையாக ரோமானிய எழுத்துக்கள் தான் இந்த வட்டாரமொழகளால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன எழுத்து எழுதத் தொடங்கும் போது மற்றும் தேவை ஏற்படும்போது அவை எழுத்துக்களை உருவாக்குகின்றன மேலும் அவை இயல்பாகவே தங்களுக்கான எழுத்துக்களை உருவாக்கவில்லை என்பது உண்மையாகும் எனவே லத்தீன் மனுஸ்க்ரிப்ட்களில் ஒரு குறிப்பிட்ட தரமான லத்தீன் இருக்கும் மேற்கு ஐரோப்பா முழுவதிலும் உள்ள மக்களால் அதைப் படிக்க முடியும் அறிவார்ந்த சமூகங்களைப் போலவே மக்கள் லத்தீன் மொழியில் கல்வியறிவு பெற்றவர்கள் ஆவர் ஆனால் வட்டாரமொழி களத்திற்குள் அச்சு நுழையும்போது புவியியல் முழுவதும் நடக்கும் மொழியியல் மாறுபாடுகளுடன் பொருந்தவில்லை உண்மையில் பிரான்சின் புவியியல் முழுவதிலும் பல்வேறு மொழிகள் பேசப்படும் இது மொழியின் தரப்படுத்தல் மூலம் விளைகிறது பள்ளிகள் தேவாலயங்களுடன் இணைக்கப்பட்டன புராட்டஸ்டன்டிசம் மூலம் தேவாலயங்கள் வழியாக மதக் கருத்துக்களைப் பள்ளிக்கல்விக்குள் பரப்பப்பட்டது மேலும் புராட்டஸ்டன்டிசத்திற்கும் கத்தோலிக்க மதத்திற்கும் இடையில் ஏற்பட்ட போர் ஆகியவற்றை நினைவில் கொள்ளுங்கள் மக்களை பள்ளிகள் சித்தப்படுத்துவதற்கும் குழந்தைகளை அச்சிடப்பட்ட புத்தகங்களை அணுகக்கூடிய வகையில் சித்தப்படுத்துவதற்கும் இந்த நிலையான மொழியை கற்பிக்கும் உண்மையில் பாடப்புத்தகங்கள் மொழியின் தரப்படுத்தலுக்கு உதவும் இது உண்மையில் சில மொழியியல் நடைமுறைகளை பயன்பாட்டிற்கு வழிவகுக்கிறது 18 ஆம் 19 ஆம் நூற்றாண்டில் புத்தகங்கள் பேச்சுவழக்கு அல்லது தரப்படுத்தப்பட்ட மொழியின் மாறுபட்ட மொழியியல் பதிப்புகளில் எழுதப்பட்டிருப்பதைக் காணலாம் எனவே அச்சு ஒரு பெரிய நிலைக்கு அழைத்துச் செல்கிறது ஏனெனில் இலாபம் ஈட்ட நீங்கள் குறைந்தது பல நூற்றுக்கணக்கான லேட்டிஸ் தேவைப்படுவதால் பெரிய அச்சுகளை வைத்திருக்க வேண்டும் முந்தைய சொற்பொழிவில் அச்சுக் கடையைப் பார்த்தோம் ஒரு குறிப்பிட்ட புத்தகம் அச்சிடப்படுவதற்கு கிட்டத்தட்ட 6 மாத சுழற்சி அல்லது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் அச்சிட பல மாதங்களாக ஒரு சுழற்சி பயன் படுத்தப்பட்டிருக்கும் என்பதை நாம் பார்த்தோம் உண்மையில்இன்றைய நவீன நாளிலும் யுகத்திலும் கூட ஒரு குறிப்பிட்ட புத்தக மனுஸ்க்ரிப்ட்டை ஒரு வெளியீட்டாளரிடம் சமர்ப்பித்த பிறகு அதை புத்தகங்களாக பார்ப்பதற்கு குறைந்தபட்சம் 8 முதல் 9 மாதங்கள் ஆகும் இன்றைய வெளியீட்டாளர்கள் ஒரே நேரத்தில் பல புத்தகங்களை வெளியிடுவார்கள் ஆனால் அந்த அந்தக் காலத்தில் பின்பற்றப்பட்ட சுழற்சி நீண்டது லாபம் ஈட்டுவதற்கு உழைப்பதற்கு அதிக முதலீடு செய்யப்படுகிறது அங்கு போதுமான அளவு அச்சு ஓட்டம் இருக்க வேண்டும் அச்சகம் அமைந்துள்ள ஒரு சிறிய பகுதிக்குள் போதுமான அளவு அச்சு ஓட்டம் இருந்தால் மட்டுமே புத்தகங்களை வினியோகிக்க முடியும் எங்கள் முந்தைய விரிவுரையில் ரிகாட் உண்மையில் நியூகேட்டலில் இருந்து புத்தகங்களை எவ்வாறு இறக்குமதி செய்தார் மற்றும் ஜெனீவா மற்றும் பிற இடங்களிலிருந்து மான்ட்பெலியருக்கு புத்தகங்கள் எவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்டன என்பதைப் பார்த்தோம் எனவே புத்தகங்கள் மலைகள் ஆறுகள் மற்றும் கடல்கள் வழியாக தங்கள் இலக்கை அடைய அதிக தூரம் பயணித்தது இதுவே ஒரு விநியோக வழிமுறையாக இருந்தது எனவே இந்த புத்தகங்கள் வாசகர்களைக் கண்டுபிடிப்பதற்கு வாசகர்கள் அந்த குறிப்பிட்ட மொழியில் கல்வியறிவு பெற்றிருக்க வேண்டியது அவசியம் இந்த தூண்டுதல் பள்ளிக்கல்வி பொறிமுறையின் மூலம் கல்வியறிவு மூலம் வாசிப்பு மூலம் ஒரு குறிப்பிட்ட மற்றும் தரப்படுத்தப்பட்ட மொழிக்கு வழிவகுக்கிறது இதற்கு முன்பு லத்தீன் மொழி இருமொழி மக்களின் மொழியாக இருந்தது 2 மொழிகளைப் பேசக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் அச்சின் வருகையால் வட்டாரமொழியில் நூல்கள் அச்சிடப்படுவதால் பிரெஞ்சு அல்லது ஜெர்மன் மொழிகளில் ஒரு மொழியைப் பேசக்கூடிய நபராக உள்ளனர் அச்சுக்கு முந்தைய சகாப்தத்தில் உள்ளவர்கள் லத்தீன் மொழியைப் பேசவும் பயன்படுத்தவும் செய்கின்றனர் வட்டாரமொழி தெரிந்திருந்தாலும்அவர்கள் பேசுவதற்கு மட்டும் வட்டார மொழியைப் பயன்படுத்துகிறார்கள் இதை போன்று ஆங்கிலம் பேசுபவர் வட்டார மொழி தெரிந்திருந்தாலும் பேச்சு வழக்கிற்கு மட்டுமே அதை உபயோகிப்பர் அவர்கள் ஆங்கில மொழி வசதியாக இருப்பதை உணர்ந்த போதிலும் அவர்கள் அம்மொழியை பயன்படுத்துவதில்லை அவர்கள் தங்கள் தாய்மொழியான தமிழ் அல்லது தெலுங்கு அல்லது இந்தி போன்ற மொழிகளில் நன்றாக பேசக் கூடியவர்களாக இருந்தனர் ஆனால் அவர்கள் எழுதுவதிலோ அல்லது படிப்பதிலோ மிகச் சிறந்தவர்கள் அல்ல இவ்வாறாக அவர்கள் இருமொழிகள் அறிந்தவர்களாக உள்ளனர் அவர்கள் முதன்மையாக லத்தீன் மொழியை நன்கு அறிந்தவர்கள் ஆவர் ஆனால் இப்போது அச்சின் வருகையால் முதலாளித்துவம் வட்டார மொழியை தேர்வு செய்கிறது லத்தீன் மெதுவாக அன்றாட வழக்கத்தில் இருந்து விலகிச் செல்கிறது லத்தீன் மொழி உண்மையில் அறிவார்ந்த பிரபஞ்சத்திற்குள் பல்கலைக்கழக மக்களிடையே திருச்சபை தேவாலய சமூகத்திற்குள் துறவிகளுக்குள் பயன்படுத்தப்பட்டது என்பதை தவிர அன்றாட உலகின் ஒரு பகுதியாக இருக்கவில்லை மிக முக்கியமான பகுதி என்னவென்றால் லத்தீன் ஒரு பெரிய புவியியல் பரவலைக் கொண்டிருந்தாலும் அது மிகச் சிறிய சந்தையைக் கொண்டுள்ளது மற்றும் அந்த சந்தை நிறைவுற்றது என்பதை நாம் பார்த்தோம் மனுஸ்க்ரிப்ட்களைத் தயாரிப்பதற்கான சில மேம்பட்ட முறைகளைப் பயன்படுத்தி அந்த சந்தை திருப்தி அடைந்திருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய சமூகத்தை அடையவும் தேவையான லாபத்தை அடையவும் அச்சிடல் தேவைப்பட்டது அவர்கள் அந்த சமூகத்தை வட்டாரமொழி உலகில் கண்டறிந்தனர் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்வதன் மூலம் பல்வேறு ஆராய்ச்சியாளர்களைக் கேட்பதன் மூலம் ஒரு வேறுபாடு இருப்பதைக் காணமுடியும் எனவே ஒரு புத்தகக் கண்காட்சியில் சில புத்தக விற்பனையாளர்களிடம் சென்று நீங்கள் புத்தகங்களின் விலையை கேட்டால் அவர்கள் சொல்லும் விலையானது வட்டார மொழிகளிலும் பிராந்திய மொழிகளிலும் அல்லது இந்திய மொழிகளிலும் உள்ள புத்தகங்களை விட ஆங்கிலத்தில் உள்ள புத்தகங்கள் விலை அதிகம் என்பதாகும் அதே நேரத்தில் ஆங்கிலத்தில் உள்ள புத்தகங்கள் இந்திய மொழிகளில் உள்ள புத்தகங்களை விட ஒப்பீட்டளவில் குறைந்த அச்சு ஓட்டத்தைக் கொண்டிருக்கும் அதற்கான காரணங்களில் ஒன்று ஆங்கிலம் பேசும் மக்களின் வாங்கும் திறன் மிக அதிகம் அவற்றை உயரடுக்கினர் வாங்குகிறார்கள் இரண்டாவதாக இது மிகவும் சிறிய சந்தை இந்தியாவில் ஆங்கிலம் பேசும் மக்கள் தொகை ஒரு சிறுபான்மையினர் எனவே மிகச் சிறியது ஆகும் ஆங்கிலம் பேசுபவர்கள் வாசிப்பவர்கள் எழுதுபவர்கள் மிகச் சிறிய எண்ணிக்கையிலானவர்கள் ஆவர் இது ஒரு வட்டாரமொழி சந்தை இது அடிப்படையில் மிகப் பெரியது என்பதால் புத்தகங்கள் அதிக எண்ணிக்கையில்ஆனால் மலிவான விலையில் விற்கப்படுகின்றன புத்தகங்களை வாங்குபவர் உயரடுக்கு பிரிவைச் சார்ந்தவர் அல்லர் வாங்கும் திறன் குறைந்த மட்டத்தில் உள்ளவர்கள் வாங்குவார்கள் இன்றளவும் இதுவே உண்மை ஆகும் எனவே இணைப்பு மொழி சிறிய அச்சு ஓட்டத்துடன் நிறைவுற்றது ஆனால் பெரிய அச்சு இயக்கத்தைக் கொண்டிருக்க அச்சுப்பொறிகள் வட்டார மொழிகளில் புத்தகங்களை அச்சிட வேண்டியிருந்தது நாம் முன்னர் அறிந்துகொண்ட மற்றொரு அம்சம் என்னவென்றால் ரோமன் கத்தோலிக்க மதத்திற்கு எதிரான எதிர்ப்பை இணைப்பதற்கு அச்சு உதவுகிறது என்பதாகும் பதினாறாம் நூற்றாண்டு வரை ரோம் மேற்கு ஐரோப்பாவில் நடந்த ஒவ்வொரு மதங்களுக்கு எதிரான போரில் வென்றது ஏனெனில் அது எப்போதும் சிறந்த உள் தொடர்புகளைக் கொண்டிருந்தது எனவே மார்ட்டின் லூதர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரத்திற்கு உண்மையில் முதல் சவால் விடுத்தவர் அல்லர் இதற்கு முன்னர் சவால்கள் இருந்தன ஆனால் லத்தீன் பேசும் சமூகமும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சமூகமும் இணைந்திருந்தது என்று நாம் முன்னர் பார்த்திருக்கிறோம் அந்த இணைப்பு ஒரு குறிப்பிட்ட உள் தொடர்புக்கு அனுமதி அளித்தது இது ஐரோப்பாவின் ஒரு மூலையில் அல்லது ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தின் ஒரு மூலையில் எழும் கிளர்ச்சியை தடுப்பதற்காக தேவாலயங்களை அணி திரட்டி ஒருங்கிணைத்தது கத்தோலிக்க மதத்தின் மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு மன்னர் சவால் விட்டால் போப் மற்றொரு ஆட்சியாளரை கொண்டு அங்கு ஏற்படும் கிளர்ச்சியை தடுக்க அவருடைய படைகளை அனுப்புமாறு கூறுகிறார் இதுவே உள் தொடர்பு எனப்படும் அதே நேரத்தில் கிளர்ச்சியாளர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளத் தவறிவிட்டனர் ஏனெனில் நிறுவன இணைப்பு மற்றும் மொழியியல் இணைப்பு அவர்களிடம் இல்லை தேவாலயத்தின் செயல்பாடுகள் மீது அதிருப்தி அடைந்த வேறொரு குழுவோடு அவர்கள் தொடர்பு கொள்ள அவர்களுக்கு பொதுவான மொழி இல்லை இதனால் அவர்களுக்கு சிக்கல் அதிகரித்தது கிளர்ச்சியாளர்கள் முதலில் பல சமூகங்களைப் பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள் தேவாலயம் செயல்படும் பிராந்தியங்களின் பன்முகத்தன்மையைப் பற்றி தேவாலயம் அறிந்திருக்கும் எனவே தேவாலயத்தின் நிலைப்புத்தன்மைக்கு இந்த தொடர்பு சேனல்கள் மிக முக்கியமானவை ஆகும் ஆனால் அச்சின் வருகையால் என்ன நடக்கும் இதுதான் நடக்கிறது 1517 ஆம் ஆண்டில் மார்ட்டின் லூதர் தனது ஆய்வறிக்கையை விட்டன்பெர்க்கில் உள்ள தேவாலயத்தின் வழியாக ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தார் இந்த ஆய்வறிக்கை லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது ஆனால் அது மிக விரைவில் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது ஜெர்மனியின் ஒவ்வொரு பகுதியிலும் 15 நாட்களுக்குள் இந்த ஆய்வறிக்கை அனைத்து இடங்களுக்கும் அனுப்பப்பட்டது இதனை பதினாறாம் நூற்றாண்டு ஐரோப்பாவில் நவீன சொல்லில் கூறவேண்டுமானால் மிகவும் வைரலாக ஆனது என்று கூறலாம் ஜெர்மனியைப் போல ஒரு புவியியல் பரவலான இடத்தில் அது 15 நாட்களுக்குள் பரவியது ஆனால் அது ஜெர்மனியின் ஒவ்வொரு பகுதியிலும் பரவும்போது ஜெர்மன் பேசும் அனைத்து மக்களும் இதைக் கேட்கவில்லை ஒரு குறிப்பிட்ட உயரடுக்கு மக்களிடையே பெரிய அளவில் பரப்பப்பட்டு இருந்தது இதற்கான காரணம் என்னவென்றால் முதலாவதாக இது ஜெர்மன் மொழிபெயர்ப்பில் இருப்பதால் இரண்டாவதாக அது அச்சிடப்பட்டு ஒரு துண்டுப்பிரசுரமாக வினியோகிக்கப்பட்டது ஒரு மனுஸ்க்ரிப்ட் ஒரு குறிப்பிட்ட புவியியல் பகுதி முழுவதும் விநியோகிக்கப்படுகிறது மேலும் அந்த விநியோகம் இணைப்பை உறுதி செய்கிறது என்பதை மக்கள் சென்று படிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை மார்ட்டின் லூதர் தனது கருத்துக்களை பரப்புவதற்கு அச்சு பயன்படுத்தினார் என்பதை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள் உண்மையில் அவரது வாழ்நாளில் அவரது படைப்புகள் ஜெர்மன் புத்தகங்களில் மூன்றில் ஒரு பகுதியைக் குறிக்கின்றன அவர் உண்மையில் அதிகம் விற்பனையாகும் முதல் எழுத்தாளர் ஆவார் அதிகம் விற்பனையாகும் எழுத்தாளரால் நீங்கள் என்ன புரிந்துகொள்கிறீர்கள் ஒருவர் பெயரின் அடிப்படையில் விற்கப்படுவது இவர்தான் ஆசிரியர் என்பதால் நான் புத்தகத்தைப் படிப்பேன் என்பது அதிக விற்பனைக்கு காரணமாகும் புத்தகத்தின் உள்ளடக்கம் காரணமல்ல என்பது அடிப்படையில் உண்மை இல்லை லூதர் நாம் அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதுதான் முக்கியமான யோசனை ஆகும் அச்சின் பயன்பாட்டின் மூலம் கருத்துக்களைப் பகிர்வது சாத்தியமாகும் ஏனெனில் அச்சு மூலம் நூல்களின் கிடைக்கும் தன்மை அதிகரித்துள்ளது ஒவ்வொரு நபரும் மேலும் பல நூல்களை வாசிக்க முடியும் ஒவ்வொரு வாசிப்பு சமூகமும் மனுஷ்கிரிப்டை விட பல நூல்களை படிக்கும் வாய்ப்பு உள்ளது மேலும் நூலகங்கள் வளர்ந்து வருகின்றன என்பதை நாம் முந்தைய விரிவுரையில் பார்த்தோம் நூல்களுக்கான அணுகல் அதிக அளவில் உள்ளது மற்றும் நூல்களுக்கான அணுகல் அதிகரித்ததன் விளைவாக என்ன நடக்கும் இது கருத்துக்களை ஒப்பிடுவதற்கான சாத்தியத்திற்கு வழிவகுக்கிறது மாறுபட்ட கருத்துக்கள் மற்றும் சிறந்த யோசனைகளுக்கு வழிவகுக்கிறது எனவே தேவாலயத்தின் மீது அல்லது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் மீது ஒரு குறிப்பிட்ட அதிருப்தி இருந்தால் நான் ஒரு தனிநபர் அல்லது நாங்கள் ஒரு சிறிய சமூகம் மற்றும் தேவாலயம் வலிமை வாய்ந்தது ஆதலால் தேவாலயத்திற்கு பல சக்திகள் உள்ளன பல பின்தொடர்பவர்கள் உள்ளனர் அவர்கள் எங்கள் கிளர்ச்சியை வேரோடு அழிப்பார்கள் அச்சின் வருகையால் என்னால் ஒரு புத்தகத்தைப் படிக்க முடியும் நான் பிரான்சின் தெற்கில் அமர்ந்திருக்கிறேன் நெதர்லாந்தில் இருப்பவர்கள் இதேபோன்ற விஷயங்களைச் சொல்கிறார்கள் இதே போன்ற கருத்துக்களைப் பகிர்ந்து கொள்கிறார்கள் நாம் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் அவர்களுடன் சேர்ந்து தேவாலயத்திற்கு எதிராக ஒரு கூட்டு முன்னணியை நிலைநிறுத்தலாம் வேறு இடங்களில் இருப்பவர்களும் இதேபோன்றவர்களாக இருப்பார்கள் இது உண்மையில் கிளர்ச்சியாளர்களிடையே ஒரு குறிப்பிட்ட ஒற்றுமைக்கு வழிவகுக்கிறது எனவே புராட்டஸ்டன்டிசத்திற்கு முதலாளித்துவத்தால் உருவாக்கப்பட்டு வரும் வட்டார மொழி அச்சு சந்தையை எவ்வாறு பயன்படுத்தியது என்பது நமக்கு தெரியும் முதலாளித்துவம் மெதுவாக உருவாகி வருகிறது இது ஆட்சியாளர்களை அச்சமடைய வழிவகுக்கிறது மேலும் அவர்கள் அச்சிடத் தடை செய்யத் தொடங்குவார்கள் 1535 ஆம் ஆண்டில் ஃபிராங்கோயிஸ் எந்த புத்தகங்களையும் அச்சிடுவதற்கு முதன்முதலில் தடை விதித்தார் புத்தகங்கள் அச்சிட்டவரை தூக்கிலிட்டார் பிரான்ஸ் புராட்டஸ்டன்ட் நாடுகளால் சூழப்பட்டுள்ளது ஆகவே புத்தகங்கள் சாம்ராஜ்யத்தின் எல்லைகளைத் தாண்டி கொண்டு செல்லப்படும்போது நாடுகளின் எல்லைகள் இன்றைய காலங்களில் உள்ளது போல் வலுவாக இருக்காது இதனால் கசிவுகள் இருக்கும் எனவே பூட்லெக்கிங் அல்லது திருட்டு இருக்கும் ஆண்டர்சன் அச்சு முதலாளித்துவத்திற்கும் புராட்டஸ்டன்டிசத்திற்கும் இடையில் ஒரு கூட்டணி இருந்தது என்று கூறுகிறார் மலிவான பிரபலமான பதிப்புகள் கல்வியறிவுக்கான பசியை அதிகரித்தன மேலும் பலர் படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொள்ளத் தொடங்கினர் இதுவரை கற்காத மக்களான வணிகர்கள் மற்றும் பெண்கள்லத்தின் மொழியை அறிந்திருக்கவில்லை அவர்கள் இப்போது வட்டார மொழி இலக்கியங்களை படிக்கிறார்கள் அரசியல் இலக்கியம் அல்லது மதம் அரசியல் இலக்கியங்கள் படிக்கும் மக்கள்தொகை இதனால் அதிகரித்தது மேலும் அவர்கள் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அணிதிரட்டப்பட்டனர் எனவே அச்சு ஒரு மொழியியல் சமூகத்தை மட்டுமல்ல ஒரு அரசியல் சமூகத்தையும் உருவாக்குகிறது என்பதே உண்மையாகும் இந்த உருவாக்கப்பட்ட அரசியல் சமூகம் என்றால் என்ன இந்த அரசியல் சமூகம் ஒரு மொழியைப் பேசுகிறது மொழியியல் சமூகத்தில் அச்சுப்பொறிகளால் அதே மொழி அச்சிடப்படுகிறது எனவே ஒரு குறிப்பிட்ட புவியியலைச் சுற்றியுள்ள மக்கள் பிரெஞ்சு மொழி பேசும் சமூகம் என்று அழைக்கப்படுவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்குள் இருக்கும் மக்களின் சமூகம் இத்தாலிய மொழி பேசும் இதன் மூலம் தேசிய சார்பு உணர்வுகளுக்கு அணிவகுக்கும் குழுவிற்கு ஒரு குறிப்பிட்ட அரசியல் அடையாளத்தை வடிவமைக்கிறது இவை தேசிய சார்புடைய கருத்துக்களுக்கு ஒரு உணர்வைத் தருகிறது இதனால் ஆரம்பகால தேசியவாதம் வளரத் தொடங்குகிறது மொழியியல் சமூகத்தில் அச்சிடும் ஆரம்ப நாட்களில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்துகொள்ள அச்சுப்பொறிகள் உதவிபுரிகிறது எனவே அச்சுப்பொறி போலோக்னாவிலிருந்து டுரின் வரை பயணிக்கும் ஒன்றை அச்சிடுகிறது டுரினிலிருந்து வெனிஸுக்குப் பயணிக்கும் ஒன்றை அச்சிடுகிறது வெனிஸிலிருந்து புளோரன்ஸ்க்குப் பயணிக்கும் ஒன்றை அச்சிடுகிறது எனவே இதன் மூலம் இத்தாலிய மொழி பேசும் மக்கள்தொகை முழு நாட்டைப் பற்றியும் அல்லது நாடு முழுவதும் உள்ள மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அல்லது சொல்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்துகொள்கிறார்கள் இது மொழியியல் சமூகத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட ஒற்றுமையை உருவாக்குகிறது ஒரு குறிப்பிட்ட ஆட்சியாளரான பிரான்காய்ஸ் மன்னரின் மக்கள் என்று சொல்லாமல் மக்கள் தங்களை பிரெஞ்சு அல்லது ஸ்பானிஷ் என்று அடையாளம் காணத் தொடங்குகிறார்கள் எனவே முக்கியமானது என்னவென்றால் நிலப்பிரபுத்துவத்திற்கும் முதலாளித்துவத்திற்கும் இடையிலான மாற்றம் குறித்த எங்கள் விரிவுரையில் நாம் பார்த்த மற்ற யோசனையை மீண்டும் நினைவு கொள்வோம் இந்த மாற்றம் பாராளுமன்ற அரசியலின் எழுச்சியால் ஏற்பட்டது என்று நாம் பார்த்தோம் எனவே இப்போது நாம் பார்ப்பது என்னவென்றால் மெதுவாக இந்த ஆட்சியாளர்கள் தங்களால் மக்களை கட்டுப்படுத்த முடியாது என்பதை உணர்கிறார்கள் மேலும் அவர்கள் இப்போது ஒரு மத அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த சாம்ராஜ்யத்தை நியாயப்படுத்தும் திறனை மெதுவாக இழந்து கொண்டிருக்கிறார்கள் கத்தோலிக்க திருச்சபையின் வலுவான மத அதிகாரம் சவால் செய்யப்படுகிறது எனவே அவர்கள் இப்போது தங்களை வேறு நிலையில் குறிப்பிடத் தொடங்குகிறார்கள் அந்த வித்தியாசம் என்ன நாம் ஐரோப்பிய குடியரசை பற்றி காணலாம் குடியரசு என்றால் என்ன ஒரு குடியரசு என்பது ஒரு குறிப்பிட்ட தேசத்தின் அல்லது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தின் ஆளும் தலைவர் பரம்பரை மூலமாக தேர்ந்தெடுக்கபடாமல் சில மதிப்புகளின் அடிப்படையில் அல்லது ஒரு குறிப்பிட்ட சட்ட விதியின் படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மன்னர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்தாலும் இங்கிலாந்தில் இன்றும் ஒரு ராணி இருக்கிறார் மன்னர்கள் தங்கள் அதிகாரத்தை அதிக பிரதிநிதித்துவ அதிகாரிகளுக்கு அல்லது சட்டமன்ற அதிகாரிகளுக்கு விட்டுக் கொடுப்பதன் மூலம் தங்கள் அதிகாரங்களை இழந்து கொண்டே இருக்கிறார்கள் இங்கிலாந்தில் உள்நாட்டுப் போருக்குப் பின்னர் நாம் மேற்கூறியவற்றை கண்டோம் எனவே நாம் ஒரு ராஜ்யத்தின் வரையறையிலிருந்து அதிக குடியரசு தன்மையை கொண்ட கொண்ட ஒரு மாநிலத்தின் வரையறைக்கு நகர்ந்தோம் ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்தில் வசிக்கும் மக்கள் தங்களை மன்னருக்கு உட்பட்டவர்களாக கருதுகிறார்கள் எனவே அங்கு ஒரு குறிப்பிட்ட படிநிலை பின்பற்றப்படுகிறது ஒரு குடியரசுக்குள் ஒவ்வொரு நபரும் முதன்மையானவர்கள் அல்லது சமமானவர்கள் ஜனநாயகம் வளர உலகளாவிய வயதுவந்தோர் வாக்குரிமை உருவாக்க அதிக நேரம் எடுக்கும் ஆனால் நிச்சயமாக அதிகாரம் பிரபுத்துவத்திற்கு அப்பால் பகிரப்பட்டு மக்கள் குடிமக்களாக மாறுகிறார்கள் ஒரு இராச்சியத்திற்குள் மக்கள் குடிமக்களாக இருக்கிறார்கள் ஆனால் குடியரசுக்குள்ளேயே அவர்கள் எல்லோரும் ஒரு பொதுவான சட்டத்தால் நிர்வகிக்கப்படும் குடிமக்களாக இருக்கிறார்கள் இது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமாகும் அரசியலமைப்புச் சட்டமாக இல்லாதபொழுதிலும் பல்வேறு கட்டளைகளின் வடிவத்தில் எழுதக்கூடிய மாநில வகை சட்டமாக இருத்தல் வேண்டும் இவ்வாறாக மன்னர் இப்போது குடிமக்களின் ஆட்சியாளராக மாறுகிறார் எனவே குடிமக்கள் அவ்வாறான மன்னரிடம் அதிக கோரிக்கையை வைக்கிறார்கள் அதே மன்னர் ஒரே முடியாட்சி பரம்பரையைச் சேர்ந்தவர் அல்லர் எனவே பிரெஞ்சு மன்னர் ஆட்சி செய்கிறார் என்றால் அவர் பூமியில் கடவுளின் அதிகாரம் அல்லது திருச்சபையால் அறிவிக்கப்பட்ட அதிகாரம் படைத்தவர் அல்ல என்பதாகும் அவர் பிரெஞ்சுக்காரர்களில் சிறந்தவர் அவர் பிரெஞ்சு கலாச்சாரத்தை மிகச்சிறந்த முறையில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் மேலும் அவர் பிரெஞ்சு கலாச்சாரத்தின் பாதுகாவலர் அல்லது பிரதிநிதி ஆவார் அவர் ஸ்பானிஷ் மன்னர் என்றால் ஸ்பானிஷ் கலாச்சாரத்தின் பாதுகாவலராக அல்லது பிரதிநிதியாக மாறுகிறார் எனவே இது ஒருங்கிணைக்கப்பட்ட அரசியல் மத அடையாளம் இதன் மூலம்ஒரு வகையான பிரெஞ்சு ஒற்றுமை ஸ்பானிஷ் ஒற்றுமை அல்லது ஒரு ஆங்கில ஒற்றுமை உருவாக்கப்பட்டது இது ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான போட்டியை சர் வால்டர் ராலேயின் ஸ்பானிஷ் அர்மடா வீழ்ச்சி மற்றும் காலனித்துவ போர்கள் மூலம் நாம் காண வழி வகுக்கிறது ஆனால் ஐரோப்பாவிற்குள் இவ்வாறான போட்டிகள் இருந்தன அவை மன்னர்கள் மற்றும் ராணிகளுக்கு இடையேயான அல்லது இராச்சியங்களுக்கிடையேயான போட்டிகளாக இல்லை இது தேசிய அரசுகளுக்கு இடையேயான போட்டியாக மாறுகிறது தேசியவாதம் மொழியியல் சமூகங்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையில் ஒரு குறிப்பிட்ட மதச்சார்பற்ற அடையாளத்தின் அடிப்படையில் மக்களை அணிதிரட்டுகிறது இப்போது நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் வெர்னாகுலர்கள் நிர்வாக மையமயமாக்கலின் கருவியாக இருந்தது மத அதிகாரத்தின் ஒரு கருவியாக லத்தீன் இருந்தது லத்தீன் மூலம் தகவல்தொடர்பு சேனல்கள் வலுவாக இருந்தன செய்திகளில் சில பகுதிகள் ரோம் நகரிலிருந்து பல்வேறு மடங்கள் அல்லது ஐரோப்பா முழுவதும் உள்ள பல்வேறு தேவாலயங்களுக்கு விநியோகிக்கப்படும் ஆனால் அவற்றிற்கு நேரடி அரசியல் அனலாக் இல்லை திருச்சபைக்கு கட்டுப்பாட்டைக் கொடுக்கும் ராஜ்யங்கள் இருக்கும் ஆனால் அவ்வாறு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதாக அவை இல்லை ஆனால் லத்தீன் தேசிய அரசு இல்லை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இடம் விசுவாசம் கொண்ட ராஜ்யங்கள் மட்டுமே இருந்தன நாம் பார்த்தது என்னவென்றால் வட்டாரமொழியின் எழுச்சி லத்தீன் மூலம் நடந்தது ரோமானிய சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு இது உதவியது மேற்கு ரோமானிய பேரரசு ஐரோப்பா முழுவதும் போட்டியாளர்களிடமிருந்து பல்வேறு சவால்களை எதிர்கொண்டது ரோமானிய பேரரசு அரசியல் ரீதியாக பலவீனமடைந்தது இந்த நிர்வாக சேனல் அச்சின் வருகையால் பலவீனமடைந்தது அச்சு உண்மையில் அதை நிறைவு செய்கிறது அச்சு மற்றும் புராட்டஸ்டன்டிசத்தை முன்கூட்டியே நிர்வகிக்கும் நிர்வாக மொழிகள் இருந்தன என்று நமக்குத் தெரியும் புராட்டஸ்டன்டிசம் உண்மையில் அச்சின் வருகையுடன் கூட்டணி சேர்வதற்கு வழிவகுத்தது இதன் மூலம் லத்தீனுக்கு சவால் விடுகிறது நிர்வாக வட்டாரங்கள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளன நிர்வாக சேனல்களில் மட்டுமல்லாது மத சேனல்களிலும் பைபிளின் புழக்கம் தான் இந்த வகையான சமூகங்களை உருவாக்கியது என்பதை நாம் பார்த்தோம் திருச்சபையின் எல்லைக்கு வெளியே ஒரு நிர்வாகம் இருந்தால் அது திருச்சபையின் எல்லைக்கு எதிரானது என்று கருதப்பட்டது இது சில ரகசியங்களுடன் செய்யப்பட வேண்டும் என்பதே அச்சு வருவதற்கு முன்னதாக பின்பற்றப்பட்ட நிர்வாக மொழிகள் ஆகும் ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட உள்ளூர் அதிகாரத்திற்கு லத்தீன் மொழிக்கு பதிலாக வட்டாரமொழியைப் பயன்படுத்தி மக்கள் தங்களுக்குள் தொடர்புகொள்வது வசதியானது மட்டுமல்ல இது விவேகமானதாகும் ஏனெனில் ஒரு செய்தி கசிந்தால் அந்த குறிப்பிட்ட செய்தி லத்தீன் சேனல் அல்லது ரோமன் கத்தோலிக்க சேனலுக்கு புரியாது எனவே அவை 2 அணிகளைப் போல் வட்டாரமொழியைப் பயன்படுத்தி தொடர்புகொள்வதற்கு பாதுகாப்பாக இருந்தது எடுத்துக்காட்டாக மற்ற அணிக்குத் தெரியாத வழியில் கால்பந்து விளையாடுவது மற்றும் அணித் தோழர்களிடையே தொடர்புகொள்வது மற்றும் விளையாடுபவர்கள் குறிப்பிட்ட செய்தியை அனுப்புவதற்கு ஒத்ததாகும் ஆனால் இந்த வகையான நிர்வாக மொழிகள் தேசிய சார்புடைய எந்தவொரு தாக்கத்தையும் உருவாக்கவில்லை அச்சின் கண்டுபிடிப்பு இல்லாமல் அவர்களால் நிர்வகிக்க இயலவில்லை ஆதலால் எந்தவொரு தேசிய சார்பு தாக்கத்தையும் உருவாக்கவில்லை எடுத்துக்காட்டாக நார்மன் வெற்றிக்கு முன்னர் ஆங்கிலம் இருந்ததை ஆங்கில இலக்கிய மாணவர்கள் அறிவார்கள் ஆங்கிலோ சாக்சன் மொழியில் பியோல்ஃப் மற்றும் பிற நூல்கள் இருந்தன இங்கிலாந்தில் பல்வேறு வகையான மொழிகளின் பயன்பாடுகளைப் பார்த்திருக்கிறோம் ஆனால் அது எவ்வகையான தேசியவாதத்தையும் உருவாக்கவில்லை நார்மன் வெற்றியின் பின்னர் நார்மன் பிரஞ்சு நிர்வாக மொழியாக இருந்ததை அறியலாம் மேலும் 14 ஆம் நூற்றாண்டு முதல் 14 ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரையிலான ஆரம்ப கால ஆங்கிலம் பற்றியும் தெரியும் ஆங்கிலத்தை நீதிமன்றங்களின் மொழியாக பயன்படுத்தினர் ஆனால் இவை மாநில மொழிகள் ஆகும் மற்றும் இவை தேசிய மொழிகள் அல்ல இந்த மொழிகள் நாடு முழுவதும் உள்ள மக்களால் தரப்படுத்தப்படாததால் இவை நிர்வாகத்தால் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மொழிகளாக இருந்தது நிர்வாகத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட இணைப்பு மொழி இருந்தால் உண்மையில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் உயரடுக்கு மக்கள் ஒரு குறிப்பிட்ட பேச்சுவழக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட உள்ளூர் பிராந்திய மொழியை பயன்படுத்துகிறார்கள் இதன் மூலம் குறிப்பிட்ட உயரடுக்கு மக்கள் பெரிய பிராந்தியத்தை ஆளுகிறார்கள் இன்று நம்மிடையே நடப்பது போல் இங்கிலாந்திற்குள் அக்காலத்தில் நடந்தது இன்று குயின்ஸ் ஆங்கிலம் என்று அழைக்கப்படும் கிழக்கு மிட்லாண்ட்ஸ் பேச்சுவழக்கு தரப்படுத்தப்பட்ட ஆங்கில மொழியாகும் உண்மையில் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் சொற்பொழிவு நடத்தப்படுகிறது என்றபோதிலும் உச்சரிப்பு மிகவும் வித்தியாசமானதாக உள்ளது எனவே பேசுவது மட்டுமல்லாமல் எழுதப்படுவதும் குயின்ஸ் ஆங்கிலம் ஆகும் இது ஏன் குயின்ஸ் ஆங்கிலம் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் இது ராயல் குடும்பத்தின் மொழி ஆகும் மற்றும் இதுஅச்சிடும் துறையை உருவாக்குவதில் ஆதிக்கம் செலுத்திய ராயல் குடும்பத்தின் மொழி அச்சுப்பொறிகள் அரசால் கட்டுப்படுத்தப்பட்டன அவை ராயல் குடும்பத்தின் மொழியில் அச்சிட்டன ராயல் குடும்பம் சிறந்த ஆங்கில கலாச்சாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்பது கூற்றாகும் அச்சிடுவதற்கு ஏற்ற மொழி உயர்ந்த மற்றும் தாழ்ந்த யோசனைகளை எடுத்துரைக்கும் மொழி மேலும் உயரடுக்கின் கலாச்சாரத்தை சிறப்பாக எடுத்துரைக்கும் மொழியாகத் திகழ்கிறது மேலாதிக்க நட்பு நாடு போற்றப்படும் உயர்ந்த கலாச்சாரம் கொண்டமொழியாகும் இலக்கியங்களை கற்றல் மற்றும் பயிற்றுவித்தல் ஆகியவற்றிற்கு பொருத்தமான கலாச்சாரம் கொண்ட மொழியாகும் மற்றும் உயரடுக்கு மக்கள் அச்சுப்பொறியை கட்டுப்படுத்துகிறார்கள் மற்ற மொழிகளுக்கும் இது பொருந்தும் காதி போலி என்பது அச்சிடப்பட்ட நிலையான இந்தியாக மாறுகிறது இந்தி மேற்கு ராஜஸ்தான் முதல் கிழக்கு பீகார் வரை நாட்டின் மிகப்பெரிய அளவில் பரவியுள்ளது மற்றும் பல்வேறு இந்திகள் பேசப்படுகின்றன ஆனால் அதை அச்சிடுவதில் ஒரு குறிப்பிட்ட தரநிலை உள்ளது பாடநூல்கள் மூலமாகவும் தரநிலைப்படுத்தல் நிகழ்கிறது கல்கத்தா பத்ரலோக்கின் மொழி பங்களா ஆகும் இது அச்சிடப்பட்ட பங்களா என தரப்படுத்தப்படுகிறது கல்வியறிவு பெற்ற பங்களா என்பது பயன்படுத்தப்படும் மொழி ஆகும் ஆனால் அச்சின் வருகையால்இந்த மொழி உண்மையில் நிர்வாக கட்டமைப்பிற்கு வெளியே பேசப்படுகிறது எஸ் அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் மற்றும் மக்கள் ஒரு குறிப்பிட்ட மொழியை அறிந்திருப்பார்கள் ஏனென்றால் அச்சு பள்ளிப்படிப்பு பிற வழிமுறைகள் மற்றும் கூட்டாண்மை கொண்ட பிற நிறுவனங்கள் மூலமாக ஒரு பெரிய சமூகத்தை உருவாக்குவதற்கு உதவி புரிந்தது பள்ளிக்கல்வி வழிமுறை உரை புத்தகங்கள் அச்சிடப்பட்டிருப்பதால் அச்சின் ஆதிக்கத்துடன் நன்றாக தொடர்புடையது என்பதை அறியலாம் எனவே மொழியின் தரநிலைப்படுத்தல் சாத்தியமாகும் எனவே ஒரு பெரிய மக்கள் தொகை ஒரு குறிப்பிட்ட சமூகம் மற்றும் குடிமக்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையான மொழியைச் சுற்றி கூடிவருகிறார்கள் இது இந்த ஆரம்ப நிர்வாக மொழிகளில் இல்லை இங்கிலாந்தின் குறிப்பிட்ட பிராந்தியத்தை ஆளும் உயரடுக்கால் புரிந்து கொள்ளப்படும் மொழி இதுவாகும் எனவே நார்மன் வெற்றிக்குப் பிறகு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நார்மன் பிரான்சில் இருக்கிறார் ஆல்ஃபிரட் வந்து இங்கிலாந்தை வென்றார் எனவே இது உண்மையில் பிரெஞ்சு மொழியைப் பற்றி பேசப்படுகிறது எனவே இதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியமானதாகும் இப்போது ஆங்கில மொழியின் வளர்ச்சியைப் பார்த்தால் பல்வேறு வகையான உணவுகளுக்கு பல்வேறு சொற்கள் இருப்பதைப் பார்க்கலாம் எனவே நீங்கள் கோட் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் அதனுடைய இறைச்சி மட்டன் என்று அழைக்கப்படுகிறது முன்னர் வேலைக்காரர்கள் ஆங்கிலோ சாக்சன்களாக இருந்தவர்கள் ஆவர் எனவே அவர்கள் பழைய ஆங்கிலம் பேசுபவர்கள் ஆனால் உணவின் கான்னைசர்ஸ் பிரெஞ்சுக்காரர்கள் ஆவர் எனவே நேரடி விலங்கு கோட் என்றும் சமைத்த உணவு மட்டன் என்றும் அழைக்கப்படுகிறது இதேபோல் பிக்ஸ் மற்றும் ஹாம் என்ற சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன உயரடுக்கு தங்களுக்குள் தொடர்புகொள்கிறது என்பதுதான் இதன் கருத்து ஆகும் நிர்வாகிகள் தங்களுக்குள் தொடர்புகொள்கிறார்கள் ஆனால் அந்த மொழி அச்சு வரும் வரை பெரும்பான்மையான மக்கள் பயன்படுத்தும் மொழியாக மாறாது எனவே தேசியவாதத்திற்கு நிர்வாக மொழிகள் ஆதரவை உருவாக்கவில்லை ஏனென்றால் இவை மாநில மொழிகள் மற்றும் தேசிய மொழிகள் அல்ல பிரெஞ்சு மொழி ஆரம்பத்தில் லத்தீன் மொழியின் ஊழல் வடிவமாகக் கருதப்பட்டது பின்னர் 16 ஆம் நூற்றாண்டில் நீதிமன்றங்களின் உத்தியோகபூர்வ மொழியாக பிரெஞ்சு மொழி மாறியது பின்னர் அச்சு உருவானதால் பிரெஞ்சு ஒரு வகையான அடையாளமாக உருவாகிறது இப்போது வேறு விவாதத்திற்கு செல்வோம் இன்றைய தேதியில் ஆங்கிலம் உலகின் மொழியாக மாறிவிட்டது என்று பொதுவாக மொழியியல் அடிப்படையில் மனிதனை ஒருங்கிணைத்துக் கூறுவது மிகவும் கடினமாகும் ஆனால் அவ்வாறு செய்யும்போது ஆங்கிலமே பரவலாக உள்ளது மேலும் பல்வேறு ஆங்கிலங்கள் உள்ளன இந்தியாவிற்குள் கூட ஒருவர் எந்த வகையான பாரம்பரியத்தை பேசுகிறார் என்பதைப் பொறுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆங்கிலம் மிகவும் வித்தியாசமாக பேசப்படுகிறது என்று சொல்லலாம் எனவே நான் பேசுவது ஒரு வகையான இந்திய ஆங்கிலம் என்று நீங்கள் கருதலாம் ஆனால் உங்களால் இந்திய ஆங்கிலத்தை சரியாகப் புரிந்துகொள்வது கடினம் உண்மையில் நான் பெற்ற பள்ளி அனுபவம் என்னுடைய மொழியை பிரதிபலிக்கிறது அதில் நான் உச்சரிக்கும் முறை எனது குறிப்பிட்ட மொழியை கொண்டு வருகிறது எனவே மொழி எப்போதும் பிராந்தியமயமாக்கலைக் கொண்டுவருகிறது ஆனால் முதலாளித்துவம் பெரிய அளவில் இந்த மோனோக்ளோட் மக்களை உருவாக்க முயற்சிக்கிறது பேசும் போது நம் மொழி எப்போதும் மிகவும் மாறுபட்டதாகவே இருக்கும் அறையில் 10 பேர் ஒரே மொழியைப் பேசலாம் ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமாகப் பேசுகிறார்கள் ஆனால் திரையில் ஒரு உரை இருக்கும் போது அவர்கள் அனைவரும் இதேபோல் படிப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் அதைப் படிக்கக் கற்றுக் கொண்டார்கள் நிச்சயமாக எழுத்தில் அவர்கள் இதேபோல் எழுதுவார்கள் அச்சு சுரண்டப்பட்டிருக்க முடியாது அச்சு பற்றிய முதலாளித்துவ புரிதல் ஒவ்வொரு வட்டாரமொழி சந்தையையும் சுரண்டியிருக்க முடியாது வெல்ச்சின் பேச்சாளர்கள் அல்லது காக்னியின் பேச்சாளர்கள் ஸ்காட்டிஷ் ஹைலேண்ட் பேச்சுவழக்குகளைப் பேசுபவர்கள் என்று இது மிகச் சிறிய சமூகமாக இருக்கும் இது ஆரம்ப நாட்களில் மிகச் சிறிய மினிஸ்க்யூல் சந்தையாக இருக்கும் இன்று நாம் வேறு வகையான மொழியியல் அடையாளத்தை வளர்த்துக் கொண்டால் ஸ்காட்டிஷ் பேச்சுவழக்கில் வெளியிடப்பட்ட புத்தகங்கள் ஒருவேளை விற்பனைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஆனால் இன்று ஆங்கிலம் தன்னை நிலைநிறுத்தியுள்ளது எனவே அச்சு சுரண்டப்பட்டிருக்க முடியாது பொதுவான சிறிய மொழி பேசும் மொழிகளிலிருந்து லாபத்தை ஈட்ட முடியாது எனவே அவர்கள் இந்த வகையான பல்வேறு மொழிகளைக் கூட்டி ஒரு நிலையான மொழியை உருவாக்கினார்கள் உயரடுக்கின் மொழியாக நிர்வாக உயரடுக்கின் மொழியாக முதலில் இருக்கும் குறிப்பிட்ட ராஜ்யத்தின் மக்களுக்கு ஏற்படும் தாகத்தை தீர்க்க நிலையான மொழி தேவையாகிறது பிரஞ்சு மற்றும் ஆங்கில பேச்சாளர்கள் ஒருவருக்கொருவர் உரையாடல்களை புரிந்துகொள்வது கடினம் மேலும் அவை சாத்தியமில்லை என்று கருதலாம் பின்னர் அச்சு மற்றும் காகிதம் மூலம் ஒருவருக்கொருவர் புரிந்துகொள்ளும் திறன் வளர்ந்தது அவர்கள் ஒருவருக்கொருவர் படிக்கும் சக வாசகர்களாக மாறியுள்ளனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் அச்சிடப்பட்டதன் மூலம் மதச்சார்பற்றவர்களாக உருவெடுத்தனர் நான் குறிப்பாக கண்ணுக்கு தெரியாத தன்மையைக் குறிப்பிடுகிறேன் மற்றவர்கள் என்னால் பார்க்க முடியாத செய்தித்தாளைப் படிக்கிறார்கள் என்று எனக்குத் தெரியும் எனவே அவை எனக்கு கண்ணுக்கு தெரியாதவை ஆனால் அவர்கள் செய்தித்தாளைப் படிக்கிறார்கள் என்று எனக்குத் தெரியும் எனவே அவை எனக்குத் தெரியும் அவர் சொல்வது போல் இதுதான் கரு ஆண்டர்சன் தேசிய அளவில் கற்பனை செய்யப்பட்ட சமூகத்தைப் பற்றி கூறுகிறார் எனவே இது கற்பனையில் இருக்கும் ஒரு சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாகும் ஒரு குறிப்பிட்ட செய்திக்கு நான் எதிர்வினையாற்றும் விதம் மற்றவர்கள் அந்தச் செய்தியை எதிர்வினையாற்றும் விதமாக இருக்கக்கூடும் மற்றவர்கள் அதற்கு எதிர்வினையாற்றுகிறார்கள் என்பது எனக்குத் தெரியும் மற்றவர்கள் இதைப் படிக்கிறார்கள் மார்ட்டின் லூதரின் ஆய்வறிக்கை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு ஜெர்மனி முழுவதும் வெளியிடப்படும் போது மற்றவர்களும் இதேபோல் உணர்கிறார்கள் என்பதை பல்வேறு மக்கள் புரிந்துகொள்கிறார்கள் அந்த ஒற்றுமையை அவர்கள் உணர்கிறார்கள் அது ஒரு குறிப்பிட்ட அரசியல் அணிதிரட்டலுக்கு வழிவகுக்கிறது இப்போது அச்சு முதலாளித்துவம் மொழியின் புதிய உறுதிப்பாட்டை உருவாக்குகிறது முக்கியமாக அச்சிடப்பட்ட புத்தகம் ஒரு நிரந்தர வடிவத்தை கொண்டிருந்தது ஒரு புத்தகத்தின் மனுஸ்க்ரிப்ட்டை திருத்துவதற்கான செயல்முறையை முந்தைய விரிவுரையில் நாம் பார்த்தோம் மனுஸ்க்ரிப்ட் அச்சிடப்படுவதற்கு முன்பு திருத்தப்பட வேண்டும் ஒரு புத்தகம் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்டவுடன் திருத்தம் செய்ய மற்றும் திரும்பப்பெற வழி இல்லை இது மிகவும் விலை உயர்ந்ததுமற்றும் இதற்கு தீவிர உழைப்பு தேவைப்பட்டது இன்று அது வேறுபட்டதாக உள்ளது இன்று நீங்கள் சமூக ஊடகங்களில் எதையாவது இடுகையிடலாம் பின்னர் நீங்கள் அதைத் திருத்தலாம் மற்றும் மாற்றலாம் அல்லது முன்வைக்கப்பட்டுள்ள ஒரு வலைப்பக்கத்தை ஒருவர் சென்று வெளியிட்ட பிறகும் ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை செய்யலாம் ஆனால் இது அச்சுப்பொறியை பொறுத்தவரையில் சாத்தியமானது இல்லை வாய்வழி பிரபஞ்சத்தில் இது சாத்தியம் ஆகும் இந்த விரிவுரையில் மூலம் நீங்கள் காணக்கூடிய பலவற்றை செய்துள்ளேன் இது வாய்வழியாக இருக்கும்போது பதிவு செய்யப்படும்போது நான் தவறு செய்தால் அடுத்தடுத்த வாக்கியத்தில் அடுத்தடுத்த வரியில் நான் திருத்துகிறேன் ஆனால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட நிரந்தரத்தன்மை இருப்பதால் இந்த சொற்பொழிவு பதிவுசெய்யப்பட்டவுடன் பதிவேற்றப்பட்டவுடன் நினைவுகூருவது மிகவும் கடினம் ஆகும் இது மீண்டும் திருத்தப்படலாம் ஏனெனில் இது ஒரு ஒற்றை சேவையகத்திலிருந்து வருகிறது ஆனால் அதை உண்மையில் சரிசெய்வது மிகவும் கடினமான செயல் ஆகும் மனுஸ்க்ரிப்ட் உலகில் ஒரு மனுஸ்க்ரிப்ட்டில் நகல் எடுக்கும் பொழுது பிழையையும் சேர்த்து நகல் எடுப்பதால் தவறு ஏற்படுகிறது வேறொரு நபருக்கு வேறுபட்ட பிழைகள் ஏற்படுகின்றன ஆனால் முதல் பிரதிகளின் பிழைகள் மற்ற நகலில் சரி செய்யப்படலாம் ஆனால் மனுஸ்க்ரிப்ட்கள் வெகு தொலைவில் விநியோகிக்கப்படுவதால் பிழைகள் திருத்தப்படுவதும் மிகவும் கடினமாகிறது அச்சிடப்பட்ட புத்தகம் ஒரு நிரந்தர வடிவத்தை கொண்டுள்ளதால் எல்லையற்ற எண்ணிக்கையில் உருவாக்கம் செய்யக்கூடிய திறன் கொண்டதாக உள்ளது ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தின் பல நகல்களை உண்மையில் அச்சிடலாம் அச்சுப்பொறிகள் ஒரு மதிப்பீடுசெய்கிறது இந்த புத்தகத்தை 500 பிரதிகள் அல்லது 600 பிரதிகள் வரை அச்சிடலாம் அதையும் மீறி செய்யும்பொழுது நான் இழப்புகளைச் சந்திக்க நேரிடும் எனவே நான் எனது இழப்புகளை கட்டுப்படுத்த நினைக்கிறேன் நான் இந்த குறிப்பிட்ட புத்தகத்தை அச்சிட மாட்டேன் ஏனெனில் இது 300 க்கும் மேற்பட்ட பிரதிகள் விற்காது மேலும் 300 பிரதிகள் உண்மையில் எந்த லாபத்தையும் ஈட்ட அனுமதிக்காது ஆகவே நான் அதை அச்சிட மாட்டேன் என்பது போன்ற கணக்கீடுகள் பின்பற்றப்படுகின்றன அச்சிடப்பட்ட பிரதிகளின் எண்ணிக்கையைப் பொறுத்தவரையில் பின்பற்றப்படும் ஒரே கட்டுப்பாடு இதுதான் ஆனால் உண்மையில் எந்தவொரு பிரதிகளும் காகிதங்கள் மற்றும் மை இருக்கும் வரை அச்சிடப்படும் எனவே புத்தகம் தொடர்ந்து மாறாமல் தொடர்ந்து வெவ்வேறு பதிப்புகளாக வெளிவரும் அச்சிடலின் மற்றொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் எழுதப்பட்ட சொற்கள் மற்றொரு காலத்தில் வேறொரு உணர்வைத் தூண்டும் என்றாலும் அச்சு உண்மையில் அச்சிடும் நேரத்தில் ஈடுபாட்டுடன் தொடங்கப்படுகிறது இது 17 ஆம்நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட மற்றும் அதே நூற்றாண்டைச் சேர்ந்த சொற்கள் ஆகும் மக்களால் 14 ஆம் மற்றும் 12 ஆம் நூற்றாண்டில் உள்ள படைப்புகளை விட 17 ஆம் நூற்றாண்டில் உள்ள படைப்புகளை சுலபமாக அணுக முடியும் எனவே முந்தைய அச்சு தலைமுறைகளின் படைப்புகளைப் பற்றி அறிந்தவர்களை விட 18 வது அல்லது 19 ஆம் நூற்றாண்டு மக்களின் படைப்புகளை வேறு விதத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த கட்டத்தில் ஒருவரால் வாதிட முடியும் வால்மிகி தான் ராமாயணத்தை உருவாக்கியவர் என்றும் அனைவருக்கும் தெரியும் அது மிகவும் பழையது என்றும் நாம் அறிவோம் முதலில் இது வேறு சொற்பொழிவுக்கு உட்பட்ட கருத்தாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட உரையை உருவாக்கியவர் என இன்று புரிந்து புரிந்து கொள்ள முடியும் எதிர்கால விரிவுரையில் இதைப் பற்றி நாம் விவாதிப்போம் எழுத்தாளரைப் பற்றிய கேள்வி உண்மையில் வாய்வழி பிரபஞ்சம் புரிந்துகொண்ட விதத்திலிருந்து மிகவும் வேறுபட்டது ஆகும் வாய்வழி பிரபஞ்சத்தில் ஆசிரியரின் நிலைப்பாடு அச்சிடப்படுவதைப் போன்று முக்கியமானது அல்ல இதுவும் அச்சின் மற்றொரு முக்கியமான விளைவு ஆகும் பதிப்புரிமை குறித்த எங்கள் விவாதத்துடன் இதனை இணைத்துப் பார்க்கப் போகிறோம் ஆனால் இப்போதைக்கு அச்சு உண்மையில் ஒரு குறிப்பிட்ட படைப்பின் நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கிறது என்று புரிந்துகொள்வோம் எனவே உங்களால் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் உரையை அதிக நேரம் புரிந்து கொள்ள முடியும் அதேசமயம் வாய்வழி அல்லது மனுஸ்க்ரிப்ட்டில் இது சாத்தியமில்லை வாய்வழி என்பது இடைக்காலத்தில் இருந்தது இது கதை முடிந்த தருணத்தில் உடனே முடிக்கப்படுகிறது அடுத்த முறை நீங்கள் அதை வேறொருவரிடமிருந்து கேட்கும்போது அதே கதைகளைக் கேட்கலாம் ஆனால் வேறு சிலரிடமிருந்து சில மாற்றங்களுடன் கேட்க முடியும் இந்திய துணைக் கண்டத்திற்குள் உள்ள பனை ஓலை மனுஸ்க்ரிப்ட்கள் அரிதாகவும் நிச்சயமாகவும் 2 நூற்றாண்டுகள் கடந்து நீடிக்காமல் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் எனவே அவை மீண்டும் எழுதப்பட வேண்டும் வரவிருக்கும் சில மாற்றங்களை கொண்டு மீண்டும் எழுதினால் அந்த எழுத்துக்கள் மிகச்சரியான பிரதிகளாக இருக்காது அதேசமயம் அச்சு நீண்ட காலம் நீடிக்கும் மேலும் அதை மாறாத வடிவத்தில் அணுக முடியும் மேலும் அச்சு என்பது சில பேச்சுவழக்குகளுக்கு சலுகைகளை அளிக்கிறது எனவே அவை பேச்சு வழக்கு மொழிகளை உருவாக்குகின்றன இந்த பேச்சு வழக்குகளுக்கு தங்களை தேசிய மொழிகளாக நிலைநிறுத்தவும் அதிகார மொழியாகவும் மாறும் சக்தி உள்ளது இந்தியாவில் இன்று ஆங்கிலம் அதிகாரத்தின் மொழியாக உள்ளது இது மக்களுக்கு ஆற்றலைக் கொடுக்கிறது ஆங்கிலத்தில் பேசும் நபருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றல் என்ன அவை நிர்வாகம் அரசியல் மற்றும் கலாச்சார ஆற்றலாகும் மற்றும் பல்வேறு சமூக விஷயங்களில் தலையிடும் ஆற்றலைக் கொடுக்கிறது இப்போது நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த அச்சின் ஆற்றல் உண்மையில் வரலாறு முழுவதும் பல்வேறு ஆட்சியாளர்களால் சுரண்டப்படுகிறது பல்வேறு ஆட்சியாளர்கள் உண்மையில் தங்கள் ஆட்சியை உறுதிப்படுத்தப் பயன்படுத்தினர் அவர்களின் நிலப்பரப்பு மற்றும் மொழி உண்மையில் மிக முக்கியமான அரசியல் கருவியாக மாறுகிறது நவீன துருக்கியை வடிவமைத்த அட்டதுர்க் என்பவர் இஸ்லாமிய அடையாளத்தை எதிர்ப்பதற்காக துருக்கியின் ரோமானியமயமாக்கலை ஆதரித்தார் துருக்கிய மொழியில் ரோமானிய எழுத்துக்களைப் பயன்படுத்துவதை அவர் கட்டாயப்படுத்தினார் கான்ஸ்டான்டினோபிள் இஸ்தான்புல்லின் வீழ்ச்சியைப் பற்றி நாம் பேசியுள்ளோம் இஸ்லாத்தின் எழுச்சி ஒட்டோமான் பேரரசு துருக்கிய பேரரசு ஆகியவற்றை பற்றி அறிந்துள்ளோம் துருக்கிய அடையாளத்தின் பெரும்பகுதியை வடிவமைப்பதில் இஸ்லாம் மிக முக்கியமான பங்கு வகித்தது ஆனால் அட்டதுர்க் அதை தளர்த்த விரும்பினார் அவர் ஒரு மதச்சார்பற்ற துருக்கியை உருவாக்க விரும்பினார் எனவே அவர் அந்த இஸ்லாமிய அடையாளத்தை அகற்ற விரும்பினார் ஆதலால் அவர் அரபு மற்றும் பாரசீக தாக்கங்களை அகற்ற விரும்பினார் துருக்கிய மொழியை எழுதுவதற்கு அரபு மற்றும் பாரசீக மொழியைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக ரோமானிய எழுத்துக்களைப் பயன்படுத்துமாறு கட்டாயப்படுத்தினார் அதனால் என்ன நடக்கப் போகிறது என்பதைப் பார்க்கலாம் இதன் காரணமாக பள்ளிக்கல்வி பொறிமுறையானது ரோமானிய எழுத்துக்களைப் பயன்படுத்தி துருக்கியை எவ்வாறு எழுதுவது என்பதை மக்களுக்குக் கற்பிக்கும் மேலும் ஒரு குறிப்பிட்ட தலைமுறையினரும் மாணவர்களும் குழந்தைகளும் இஸ்லாமிய நூல்கள் பாரசீக மற்றும் அரபு மொழிகளில் கிடைப்பதால் அவர்களால் நூல்களை அணுக முடியாத சூழல் உருவாகும் ஸ்டாலின் இஸ்லாமிய மற்றும் பாரசீக செல்வாக்கை எதிர்கொள்ள ரஷ்ய மாகாணங்களில் சில பேசும் மொழிகளின் நாகரிகத்தை கட்டாயப்படுத்தினார் இன்றைய அஜர்பைஜான் மற்றும் பிற நாடுகள் ஒரு காலத்தில் சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக இருந்தன அவர்கள் ஈராக் மற்றும் ஈரான் போன்ற இடங்களிலிருந்தும் தெற்கு அண்டை நாடுகளிலிருந்தும் தாக்கங்களை எதிர்கொண்டனர் இதேபோன்ற சவாலை சீனா தனது சில மத்திய ஆசிய மாகாணங்களில் எதிர்கொண்டு வருகிறது மேலும் சீனா அதை கலாச்சார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் சமாளித்து வருகிறது சீனா சில இஸ்லாமிய மாகாணங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏற்றுக் கொள்ளாமல் இருக்கலாம் சோவியத் யூனியன் மொழியியல் தேசியவாதத்தை உத்தியாக கையாண்ட விதத்தில் நாம் இதைப் புரிந்து கொள்ள முடியும் உண்மையில் தேசியவாத அடையாளங்களை உருவாக்க மொழியியல் தேசியவாதம் பயன்படுகிறது சமகால தேசிய மாநிலங்களின் உருவாக்கம் அச்சு முக்கிய பங்கு வசிப்பதற்கு உதவுகிறது இது தேசியவாதம் குறித்த விரிவான விரிவுரையாக இருக்கவில்லை 17 ஆம் நூற்றாண்டு முதல் 19 ஆம் நூற்றாண்டு வரை தேசியவாதம் தேசிய அரசின் புரிதல் அல்லது வளர்ச்சியைப் பார்த்தோம் ஆண்டர்சன் என்ன சொல்கிறார் என்றால் தேசியவாதத்தின் வளர்ச்சி 20 ஆம் நூற்றாண்டு வரை பாதிப்பை ஏற்படுத்துவதைக் காணலாம் என்று கூறுகிறார் தேசியவாதத்தின் வளர்ச்சியில் அச்சின் விளைவுகள் பற்றி விவாதிப்பதில் நாம் ஆர்வமாக உள்ளோம் ஆனால் தேசியவாதத்திற்கு பிற அம்சங்கள் மற்றும் பிற பண்புகள் உள்ளன நாம் பார்த்தது என்னவென்றால் அந்த தேசியவாதம் உண்மையில் ஐரோப்பாவில் அச்சின் வருகையின் மூலமும் தேசியவாதத்தின் மூலமும் உருவாகிறது என்பதாகும் அச்சு வடிவம் என்பது ஒரு மொழியியல் தேசியவாதம் ஆகும் ஆனால் இந்த தேசியவாத மாளிகையில் ஒரு தேசிய வகையான அடையாளத்தின் யோசனை வளர்ந்தவுடன் அது உலகெங்கிலும் உள்ள பல்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு வடிவங்களில் தன்னைப் பிரதிபலிக்கிறது நாடுகள் இன அடையாளங்கள் மூலம் உருவாக்கப்பட்டது என்பதைத் தவிர மொழி அடையாளங்கள் மூலம் உருவாகவில்லை மக்கள் ஒரே மொழியை பேசுபவர்களாக இருந்தாலும் அவர்கள் வேறுபட்ட இனங்களை சார்ந்தவர்களாக இருக்கின்றனர் எனவே நாம் இன அடையாளங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடுகளைக் காணலாம் மத்திய ஆசியாவில் உள்ள குர்துகள் ஒரு தனி வகையான தேசியத்தை அங்கேயே உருவாக்க விரும்பினார்கள் மேலும் நாம் எடுத்துக்காட்டாக இனங்களின் அடிப்படையில் நடக்கும் போர்கள் உள்நாட்டுப் போர்கள் மற்றும் புரட்சிகளின் பல நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம் இந்திய துணைக் கண்டத்திற்குள் மற்றும் இந்தியாவில் மதத்தின் அடிப்படையில் தேசிய அரசுகள் உருவாக்கப்படுவதை பார்த்தோம் எவ்வாறாயினும் இரண்டு தசாப்த கால இடைவெளியில் பாக்கிஸ்தான் பங்களாதேஷ் பிளவுபட்டதன் மூலம் தேசிய அரசுகள் விரைவாக உருவாக்கப்பட்டது இது மீண்டும் ஒரு மொழியியல் தேசியவாதத்தின் உறுதிப்பாடாகும் எனவே மொழி அங்கு முக்கியத்துவம் பெறுகிறது ஆனால் பல்வேறு வகையான தேசிய மாநிலங்கள் ஒரு தேசிய மாநிலமாக இந்தியா மிகவும் மாறுபட்ட பாதையை கொண்டுள்ளது மேலும் இது உலகெங்கிலும் உள்ள பல தேசிய மாநிலங்களுடன் அதன் பாதையை பகிர்ந்து கொள்கிறது அது அரசியலின் மூலம் பிறந்த ஒரு தேசிய அரசு ஆகும் கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனியில் ஜெர்மன் பேசும் மக்களாக இருந்தபோதிலும் அவர்கள் அரசியலால் பிரிக்கப்பட்டனர் இருப்பினும் இந்தியா அரசியலால் ஒன்றுபட்டுள்ளது 1947 ஆம் ஆண்டில் இந்தியா ஒரு தேசிய அரசாக மாறியபோது 1947 க்கு முன்னர் இந்தியர்கள் நாட்டின் குடிமக்கள் அல்லர் அவர்கள் மன்னரின் குடிமக்கள் என்று கருதப்பட்டனர் சுதந்திரத்திற்குப் பிறகு தான் நாம் இந்த நாட்டின் குடிமக்களாக மாறுகிறோம் இந்திய மக்களுக்கான பொதுவான இணைக்கும் காரணியாக இருப்பதுபல்வேறு தேசியவாத தலைவர்கள் அமைப்புகள் மற்றும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தை எதிர்த்துப் போராடுவதற்கான அரசியல் அமைப்பு மற்றும் ஒற்றுமையின் பன்முகத்தன்மை ஆகியவை ஆகும் அவர்களுக்கு இது உறுதியான காரணியாக மாறுகிறது இதன் மூலம் ஒரு தேசிய அரசு அரசியலின் மூலம் உருவாக்கப்படுகிறது கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் அதிலுள்ள பன்முகத்தன்மையையும் நாம் பார்க்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அரசியல் இயக்கம் மற்றும் அரசியல் போராட்டத்தின் வரலாற்றால் எவ்வாறு ஒன்றிணைக்கபடுகிறது மற்றும் கலாச்சாரத்தின் பன்முகத்தன்மை பற்றியும் பேசலாம் ஆனால் மீண்டும் தேசிய அரசுகள் அதன் சக்திகளிடையே ஒற்றுமையை உருவாக்கும் பிற வடிவங்களை உருவாக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள் ரஷ்ய சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியால் ஒன்றிணைக்கப்பட்ட மற்றொரு மாநிலம் சோவியத் யூனியன் ஆகும் எனவே அரசியல் என்பது மாகாணங்களை ஒன்றிணைத்தது ஆனால் ஸ்டாலின் உருவாக்க முயன்றது கட்டாயத்தின் மூலம் ஒரு வகையான மொழியியல் ஒற்றுமையை உருவாக்குவதாகும் எனவே இந்திய தேசிய அடையாளத்தின் வளர்ச்சியில் மொழி மற்றும் அச்சு மொழிகளின் இந்த விளைவுகளை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் பின்னர் இந்தி மற்றும் உருது மொழிகளின் வளர்ச்சியைப் பார்க்கும்போது தேசியவாதத்தின் சிக்கலைப் படிக்க நான் உங்களை அழைக்கிறேன் அது ஒரு சுவாரஸ்யமான கற்றல் பகுதி ஆகும் அச்சு மற்றும் தேசியவாதம் மற்றும் ஆண்டர்சனின் தேசிய அரசுகளின் கற்பனை சமூகங்கள் ஆகியவற்றிற்கு இடையிலான உறவு பற்றி விளக்கிய இந்த விரிவுரையை இப்பொழுது நாம் முடிப்போம் நன்றி